இப்பொழுது தொடரலாம் எலிமெணட்டின் இருக்கும் என்பதையும் நிரூபித்தோம் இந்த இரண்டு தேற்றங்களின் உதவியை கொண்டு நாம் சில நல்ல முடிவுகளை இன்று நிரூபிக்கப் போகிறோம் இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக நிரூபிக்கலாம் முதலாவதாக Kயை ஒரு ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் n என்று எடுத்துக்கொள்ளலாம் K அல்ஜிப்ரேக் F nனை வகுக்கும் இப்பொழுது மற்ற முடிவுகளை பார்ப்பதற்கு முன் இந்த முடிவினை நிரூபிக்கலாம் நான் முதலில் ஒரு ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் என்று நிரூபித்தால் போதுமானதாகும் இப்பொழுது இது மிகவும் எளிதானது Kல் இருந்து ஆல்ஃபா Fயை n என்று எடுத்துக்கொள்ளலாம் போன வீடியோவில் அல்ல முந்தைய தேற்றத்தின் படி K கோலன் இருக்கும் மேலும் a b n ஆக இருக்கும் F ஆல்ஃபா என்று முடித்துள்ளோம் எனவே K ஓவர் இத்துடன் முதல் பகுதி முடிவடைகிறது ஆனால் நமக்கு இரண்டாவது பகுதியும் உள்ளது ஏனெனில் K கோலன் Fக்கு சமமாக இருக்கும் என்று நாம் சொல்லலாம் டிகிரி உண்மையிலேயே இந்த தேற்றம் சொல்வது என்ன இந்த தேற்றம் சொல்வது என்னவென்றால் ஃபைனட் வராது அதாவது அல்ஜிப்ரேக் 3 என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த எலிமெணட்டை என்று எழுதப்போகிறேன் இந்தப் பாலினோமியலுக்கு Rல் உள்ளது நான் இந்த எக்ஸ்டென்ஷனில்தான் Q 4மேலும் இதன் குறைந்த மதிப்பு 2 ஆக இருக்கும் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் நான் இப்போது என்ன செய்யப் போகிறேன் என்றால் இதன் மதிப்பு இரண்டா அல்லது மூன்றா அல்லது நான்கா என்று கண்டறிய போகிறேன் இப்பொழுது நான் ரூட் எழுதலாம் இது முன்னர் தெளிவாக இல்லை என்றாலும் இப்பொழுது நம்மால் செய்ய முடியும்

Q ஆல்ஃபா 3யால் பெருக்கப் போகிறேன் இதனால் நமக்கு தொகுதியில் ரூட் 3யும் இருக்கும் அடுத்ததாக ரூட் இருக்கும்

இப்பொழுது நம்முடைய ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன்னின் Qவை b என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இதிலிருந்து n 2b என்று எழுதலாம் கடந்த வீடியோவில் நாம் பேசியதை நினைவுகூருங்கள் நாம் nன் மதிப்பு 2 அல்லது 3 அல்லது 4 என்று சொல்லி உள்ளோம் இந்த மூன்று சாத்தியக் கூறுகள் மட்டுமே உள்ளன ஏற்கனவே நாம் ஒன்று சாத்தியமில்லை என்று சொல்லியுள்ளோம் எனவே இது கண்டிப்பாக 4கத்தான் இருக்கும் இப்பொழுது நாம் 3 என்ற சாத்தியக்கூறை அகற்றப் போகிறோம் ஏனெனில் 3 2யை வகுக்காது எனவே இதன் மதிப்பு 2 அல்லது 4 ஆக இருக்கும் nன் மதிப்பு இரண்டாக இருந்தால் கண்டிப்பாக bயின் மதிப்பு ஒன்றாக இருக்கும் அதாவது Q ஆல்ஃபா 2ன் மதிப்பு 1ஆக இருக்கும் இந்த எளிய பயிற்சியை நீங்களே செய்து கொள்ளுங்கள் K கோலன் 2வில் இருக்காது இதையும் உங்களுக்குப் பயிற்சியாக நான் விட்டு விடுகிறேன் இது எளிதானது ரூட் எழுத முடியாது எனவே n இரண்டாக இருக்க முடியாது அதாவது n இரண்டாக இருக்காது எனவே n என் மதிப்பு 4 அதாவது Q ஆல்ஃபா என்று சொல்லுகிறோம் Q ஆல்ஃபா இது நன்றாக உள்ளது அல்லவா இதை நாம் நேரடியாக காண்பிக்க முடியாது ஏனெனில் நாம் பாலினோமியல்களை மற்றும் தேற்றங்களை உபயோகப்படுத்த வேண்டும் K ஓவர் வரையறுத்து உள்ளோம் இதை நிரூபிக்கலாம் L ஒரு ஃபீல்ட் இருக்கும் கூடவே இவற்றை திருப்தி படுத்துகிறது இது மிக எளிதானது நான் அதை குறிப்பிடுகிறேன் இது x மைனஸ் இடையில் இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் எனவே நான் கொடுத்துள்ள இரண்டில் முதலாவது மிக மிக எளிதானது இரண்டாவது மிக முக்கியமான ஒன்றாகும் இப்பொழுது L ஒரு ஃபீல்ட் Lல் இருக்கும் இதே மாதிரி பலவற்றை எழுதலாம் இது ஏற்கனவே Kன் சப் செட் என்பதை பயன்படுத்துகிறோம் K உள்ளது

ஆல்ஃபா Fல் இருக்கும் F Fஆக இருக்கும்

நான் இப்பொழுது சிறந்த எளிதான ஒரு அப்சர்வேஷன்னை இருக்கும் நிச்சயமாக பீட்டா இருக்கும்

அதாவது பெருக்கல் விதியின்படி F ஆல்ஃபா இருக்கும் F ஆல்ஃபா L கிடையாது எனவே இப்பொழுது இது Lல் இருக்கும் என்று நாம் சொல்லலாம் எனவே ஆல்ஃபா உருவாக்கும் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு பொதுவான வாதம் இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் R ஓவர் Q உண்மையில் R இதில் Cயும் சேர்க்க வேண்டும் எனவே இதை நாம் பின்னர் பார்க்கலாம் K அல்ஜிப்ரேக் இருக்காது எனவே இவற்றைப் பற்றி பின்னர் பார்க்கலாம் அல்ஜிப்ரேக் எழுதுவது மிக மிகக் கடினம் ஆனால் இந்த நுணுக்கத்தை உபயோகப்படுத்தி நம்மால் ஃபைனட் உருவாக்கும் என்பதையும் காண்பித்தோம்